மாணவர்களை வரவேற்கிறோம் எனவே நாம் முந்தைய வகுப்புகளில் பட்ஜெட்டுகள் மற்றும் பட்ஜெட் கட்டுப்பாடு பற்றி விரிவாக விவாதித்தோம் பெரும்பாலும் பட்ஜெட் என்றால் என்ன மற்றும்முதன்மை பட்ஜெட் பற்றி பேசினோம் முதன்மை பட்ஜெட்டை கருத்தியல் ரீதியாக விவாதித்தோம் பின்னர் நாம் முதன்மை பட்ஜெட்டை எவ்வாறு தயாரிப்பது என கற்றுக்கொண்டோம் எங்கே நாம் செய்த இரண்டு நிகழ்வுகளை விரிவாகக் கூறுங்கள் மேலும்அங்கு நாம் விரிவாக விவாதித்தோம் இரண்டு நிறுவனங்களுக்கான வரவு செலவுத் திட்டங்களைத் தயாரிப்பது என்று நாம் புரிந்துகொள்ள முயற்சிக்கிறோம் முதன்மை பட்ஜெட்டின் கருத்து மற்றும் நான் ஏற்கனவே உங்களுக்குச் சொல்லியிருக்கிறேன் இது இயக்க வரவு செலவுத் திட்டம் மற்றும் நிதி பட்ஜெட் ஆகிய இரண்டு கூறுகளைக் கொண்டுள்ளது இறுதியாக பட்ஜெட் மற்றும் வருமான அறிக்கை மற்றும் பட்ஜெட் மற்றும் இருப்புநிலைகுறிப்பு ஆகியவற்றை நாம் தயார் செய்கிறோம் இப்போது அடுத்த பகுதிக்கு செல்வோம் முந்தைய வகுப்பிலும் நாம் அதை விரிவாகப் பார்த்திருந்தாலும் முதன்மை பட்ஜெட் என்பது அனைத்து பகுதிகள் அலகுகள் மற்றும் துணை அலகுகளில் மேலாண்மை முடிவெடுப்பதற்கும் செலவுக் கட்டுப்பாட்டுக்கும் நிறுவனத்தின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கும் மிக முக்கியமான கருவியாகும் என்று நான் உங்களுக்குச் சொன்னேன் ஆனால் இன்னும் அதற்கு சில வரம்புகள் உள்ளன எனவே அந்த வரம்புகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வரம்புகளை நாம் முன்னிலைப்படுத்த வேண்டும் பின்னர் அந்த வரம்புகளுக்கு என்ன தீர்வு என்று கண்டுபிடிக்க முயற்சி செய்யவேண்டும் சரியா எனவே முதன்மை பட்ஜெட்டின் வரம்புகளுக்கு தீர்வு பிளேக்சிபிள் பட்ஜெட் மற்றும் மாறுபாடு பகுப்பாய்வு சரியா எனவே நெகிழ்வான வரவு செலவுத் திட்டங்கள் குறித்த விரிவான கலந்துரையாடலுடன் இன்று நாம் முன்னேறுவோம் எனவே முதன்மை பட்ஜெட்டின் வரம்புகள் காரணமாக நமக்கு ஏன் பிளேக்சிபிள் பட்ஜெட்டுகள் தேவை எனவே முதன்மை பட்ஜெட்டில் நாம் என்ன செய்தோம்எடுத்துக்காட்டாக நாம் பட்ஜெட்டுகளைத் தயாரிக்கிறோம் நமக்கு விற்பனை நிலை வழங்கப்பட்டது நாம் ஏற்கனவே விற்பனையின் அளவை முன்னறிவித்திருக்கிறோம் விற்பனையின் மதிப்பைப் பற்றி பார்த்தால் உதாரணமாகசில நேரங்களில் நாம் எழுதுகிறோம் மூன்று மாதங்களில் 7 லட்சம் ரூபாய் அல்லது டாலர்கள் அல்லது 4 லட்சம் அல்லது அப்படி ஏதாவது இருக்கலாம் வெவ்வேறு மாதங்களுக்கு நாம் பேசிக் கொண்டிருந்தோம் எனவே இவை மூன்று மாதங்கள் நாம் 7 லட்சம் 4 லட்சம் 4 லட்சம் பற்றி பேசுகிறோம் ஜனவரி மாதத்தில் இதை எதிர்பார்க்கிறோம் பிப்ரவரி மாதத்தில் இதை எதிர்பார்க்கிறோம் மற்றும் மார்ச் மாதத்தில் இந்த அளவு விற்பனையை நாம் எதிர்பார்க்கிறோம் எனவே நீங்கள் அதை மாற்றலாம் விற்பனையின் எண்ணிக்கையை அலகுகளாக மாற்றி கூறுங்கள் உதாரணமாக இங்கே நாம் 7 ஆயிரம் அலகுகளை உற்பத்தி செய்து விற்க திட்டமிட்டிருந்தோம் இங்கே அது 4 ஆயிரம் அலகுகள் பின்னர் அது மீண்டும் 4 ஆயிரம் அலகுகள் எனவே ஒரு அழகின் விலை அல்லது விற்பனை விலை 100 ஆக இருக்க வேண்டும் ஆகவே விற்பனையின் மொத்த மதிப்பீட்டை நாம் கொண்டிருந்தோம் ஜனவரி மாதத்தில் 700 ஆயிரம் பிப்ரவரி மாதத்தில் 400 ஆயிரம் மற்றும் மார்ச் மாதத்தில் 400 ஆயிரம் சரியா இப்போது இதற்கான பட்ஜெட்டை நாம் தயார் செய்கிறோம் இங்குள்ள விற்பனையிலிருந்து தொடங்கி பின்னர் அனைத்து செலவுகளையும் கழித்தோம் அதாவது நாம் வருமான அறிக்கைபட்ஜெட் வருமான அறிக்கை ஆகியவற்றைத் தயாரிக்கும்போது விற்பனையை மேலே எடுத்துக்கொண்டோம் பின்னர் எல்லா செலவுகளையும் கழித்தோம் ஆப்ரேட்டிங் இன்கம் இயக்க வ்ருமானத்தை கண்டுபிடிக்க முயற்சித்தோம் மற்றும் அதே நேரத்தில் 7 லட்சம் ரூபாய் அல்லது டாலர்கள் மதிப்புள்ள விற்பனையின் அளவை எதிர்பார்க்கிறோம் நாம் பின்னர் இந்த அளவு உற்பத்தி விற்பனை என கண்டுபிடித்தோம் இப்போது நாம் உற்பத்திக்கு செல்ல வேண்டும் பின்னர் கொள்முதல் செலவினங்களை நான் எதிர்பார்த்தோம் பின்னர் இயக்கச் செலவுகள் மற்றும் பிற எல்லா செலவுகளுக்கும் இறுதியாக மொத்த ரொக்கத்தின் தேவை மற்றும் பிறவற்றை கண்டுபிடிப்போம் ஆனால் இப்போது நீங்கள் இந்த நிலையான வரவு செலவுத் திட்டங்களின் முக்கிய வரம்பை பார்க்கிறீர்கள் முதன்மை பட்ஜெட் என்பது முதன்மை பட்ஜெட்டின் மறு பெயர் ஸ்டாடிக் பட்ஜெட் ஆகும் எனவே இந்த பட்ஜெட்டின் முக்கிய வரம்பு என்னவென்றால் நீங்கள் எதிர்பார்ப்பது போலவே ஒரு நிலை உற்பத்தி மற்றும் செயல்திறன் ஆம் ஒரு நிலை உற்பத்தி மற்றும் செயல்திறன் மட்டுமே அதாவது சில நேரங்களில்நாம் எதிர்பார்த்தது போலவே ஜனவரி மாதத்தில் அது ஆபத்தானது என்பதை நிரூபிக்க முடியும் சந்தையில் விற்பனை செய்வோம் முன்னறிவிக்கப்பட்ட விற்பனை எவ்வளவு 700 ஆயிரம் ரூபாய் அல்லது டாலர்கள் இருக்கும் ஆனால் அது எப்படி உறுதியானது என கூறமுடியும் ஏனெனில் எதிர்காலத்தில் ஏதாவது நடப்போவதை நாம் இங்கே பேசுகிறோம் நாம் மட்டுமே எதிர்பார்க்கிறோம் நாம் இந்த மட்டத்தில் மட்டுமே திட்டமிடுகிறோம் உண்மையான செயல்திறன் அது உண்மையில் 7 லட்சம் ரூபாயாக இருக்குமா இது 6 லட்சத்து 50 ஆயிரம் மதிப்புள்ள ரூபாய் அல்லது டாலர் விற்பனையாக இருக்கலாம் இது 7 லட்சத்து 50 ஆயிரமாக இருக்கலாம் இது 8 லட்சம் ரூபாய் அல்லது டாலர்கள் விற்பனையாக இருக்கலாம் எனவே விற்பனையின் அளவு மாறும் தருணம் சரியா உங்கள் மற்ற மதிப்பீடுகளும் மாறும் உங்கள் செலவும் ஒரே விகிதத்தில் மாறும் ஏனென்றால் உற்பத்தியின் மொத்த செலவு இரண்டு பகுதிகளாக இருக்கும் ஒன்று மாறி செலவு மற்றும் இரண்டாவது நிலையான செலவு எனவே மாறி செலவு உற்பத்தி மற்றும் விற்பனையின் அளவோடு எல்லா நேரமும் மாறுகிறது ஒருவேளை நிலையான செலவு அப்படியே இருக்கும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவிலான உற்பத்திக்கு மட்டும உதாரணமாக ஜனவரி மாதத்தில் நம் விற்பனை 7 லட்சமாக இருக்கும் என்று எதிர்பார்த்திருந்தால் என்ன செய்வது மேலும் அதற்கான நிலையான செலவுகள் X என்று கூறுகிறது ஆனால் உண்மையில் நம் விற்பனை 1 லட்சம் ரூபாய் அதிகரித்ததாக இருந்தால் நிலையான செலவுகள் 7 5 லட்சம் வரை நிலையானதாக இருக்கக்கூடும ஆனால் அதற்கும் அப்பால் விற்பனை அதிகரித்தால் நம் நிலையான செலவினங்களும் அதிகரிக்கும் எனவே இந்த விஷயத்தில் என்ன நடக்கிறது நம்மிடம் ஒரு நிலை உற்பத்தி மற்றும் விற்பனைக்கு மட்டுமே பட்ஜெட் உள்ளது ஒருவேலை ஒட்டுமொத்த செயல்திறனுக்கும் இருக்கலாம் ஆனால் இங்கே இப்போது உண்மையான செயல்திறன் மாறிவிட்டது இது 6 லட்சம் ரூபாய் மதிப்புடையது இது 8 லட்சம் ரூபாய் மதிப்புடையதாக இருக்கலாம் எனவே கூட்டல் அல்லது கழித்தல் 1 லட்சம் ரூபாயாக உள்ளது இப்போது இந்த பட்ஜெட்டை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்துவீர்கள் தயாரிக்கப்பட்டுள்ள பட்ஜெட் தகவல்களைக் கட்டுப்படுத்துவதற்குப் பயன்படுத்துவீர்களா ஏனெனில் கட்டுப்பாடு மட்டுமே சாத்தியம் மாறுபாட்டின் பகுப்பாய்வு நீங்கள் 7 லட்சத்திற்குத் திட்டமிட்டால் மட்டுமே சாத்தியமாகும் மேலும் உண்மையானது 7 லட்சம் ஆகும் பின்னர் நமது விற்பனை 7 லட்சம் ரூபாய் மதிப்புடையது ஆகும் உண்மையில் நாம் சந்தையில் 7 லட்சம் ரூபாய்க்கு விற்றுவிட்டோம் எனவே இதன் பொருள் விற்பனை மட்டத்தில் எந்த மாறுபாடும் இல்லை இப்போது உற்பத்தி செலவில் சரிபார்க்கலாம் ஏதாவது மாறுபாடு உள்ளதா ஒருவேலை எதிர்பார்க்கப்படுவது என்னவென்றால் 7 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள விற்பனைக்கு உற்பத்திக்கான செலவுடன் அந்த நிலையை அடைய முடியுமா அல்லது செலவு பட்ஜெட்டை விட அதிகமாக இருந்ததா அல்லது செலவு பட்ஜெட்டை விட குறைவாக இருந்ததா என்றால் அது அதிகமாக இருந்தது அது ஏன் அதிகரித்துள்ளது அது குறைவாக இருந்தால் பிறகு ஏன் கீழே வந்தது எனவே அந்த மாறுபாடு பகுப்பாய்வு நாம் செய்வோம் எடுத்துக்காட்டாக விற்பனை நிலை இப்போது 8 8 லட்சமாக மாறியிருந்தால் உங்கள் பட்ஜெட் 7 லட்சம் ஆகும் நீங்கள் எதையாவது ஒப்பிடப் போகிறீர்கள் பட்ஜெட் குறைந்த அளவு உற்பத்தி மற்றும் விற்பனையாகும் மேலும் உண்மையான செயல்திறன் 1 லட்சம் உயர்ந்துள்ளது இது மிகவும் குறிப்பிடத்தக்க தொகை எனவே 7 லட்சம் மதிப்புள்ள ரூபாய் அல்லது டாலர்கள் விற்பனை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட இந்த செலவுகளின் புள்ளிவிவரங்களை எவ்வாறு ஒப்பிடுவது இதன் பொருள் நீங்கள் அந்த அளவை ஒப்பிட்டுப் பார்த்தால் நமது மாறுபாடுகள் நேர்மறையாக இருக்கும் 8 லட்சத்தின் செயல்திறனுடன் 7 லட்சத்திற்கான செலவை ஒப்பிடுகிறீர்கள் எனவே பொருளுக்கு நம்மால் எதிர்பார்க்கப்பட்ட செலவு இதுதான் என்று நாம் கூறலாம் உண்மையில் நம்மிடம் உள்ளது அதாவது குறைந்த செலவில் ஏற்பட்டது எனவே நம் லாபம் அதிகரிக்கப்படுகிறது எனவே அது பகுப்பாய்வுக்கான வழி அல்ல நாம் பல நிலை பட்ஜெட்டைக் கொண்டிருக்க வேண்டும் நம்மிடம் ஒரு பட்ஜெட் முதன்மை பட்ஜெட் அல்லது ஸ்டாடிக் பட்ஜெட் மட்டுமே இருக்க முடியாது ஒரு குறிப்பிட்ட அளவிலான செயல்திறனை நாம் திட்டமிட்டுள்ளோம் என்பதில் 100 சதவிகிதம் உறுதியாக இருக்க முடியாது உண்மையில் அதே அளவிலான செயல்திறனும் இருக்கும் அல்லது அது நடக்கும் என்று எதிர்பார்க்கவும் முடியாது எனவே அது மாற்றங்களைச் செய்தால் அது மேலே செல்கிறது கீழே வருகிறது அல்லது குறைந்தபட்சம் அது ஒன்றல்ல நாம் என்ன திட்டமிட்டோம் எதற்காக நாம் பட்ஜெட் செய்தோம் அது நடந்தால் வரவு செலவுத் திட்டங்களில் என்ன மாறுதல்கள் இருக்கும் ஏனெனில் இப்போது அந்த நேரத்தில் உண்மையான செயல்திறன் எப்போது வரும் உண்மையான செயல்திறன் வரும் போது எடுத்துக்காட்டாக இது 8 லட்சம் அல்லது 6 லட்சமாக இருக்கும் உங்களிடம் 7 லட்சம் பட்ஜெட் உள்ளது எனவே அந்த நேரத்தில் முதலில் நீங்கள் 6 லட்சம் அல்லது 8 லட்சத்திற்கான பட்ஜெட்டை தயார் செய்ய வேண்டும் பின்னர் நீங்கள் இரண்டு நிகழ்ச்சிகளும் ஒப்பிட்டுப் பாருங்கள் 6 லட்சத்தில் பட்ஜெட் செயல்திறன் என்ன 6 லட்சத்தில் உண்மையான செயல்திறன் என்ன பின்னர் ஏதாவது மாறுபாடு இருக்கிறதா இல்லையா எனவே இதன் பொருள் என்னவென்றால் நீங்கள் செய்த பட்ஜெட் பட்ஜெட் பயிற்சி எதுவாக இருந்தாலும் 7 லட்சம் அலகுகள் அல்லது 7 லட்சம் மதிப்புள்ள விற்பனை இது முற்றிலும் பயனற்றது பொருள் மீண்டும் நீங்கள் பட்ஜெட்டை தயார் செய்ய வேண்டும் நீங்கள் உண்மையான செயல்திறனுக்கு சமமான ஒரு புதிய பட்ஜெட்டை தயாரிக்க வேண்டும் மீண்டும் நீங்கள் பின் செல்ல வேண்டும் உண்மையான செயல்திறன் 8 லட்சம் மதிப்புள்ள விற்பனை ஆகும இப்போது நமது பட்ஜெட் 7 லட்சம் இப்போது நான் இப்போது 8 லட்சங்களுக்கான பட்ஜெட்டை மீண்டும் தயாரிக்க வேண்டும் பின்னர் 8 லட்சம் ரூபாய் அல்லது டாலரின் விற்பனைக்கு எதிர்பார்க்கப்படும் மாறி செலவு என்ன எதிர்பார்க்கப்பட்ட நிலையான செலவு என்ன நிலையான மற்றும் மாறக்கூடிய செலவுகள் உண்மையில் எவ்வளவு மேலும் இலாபங்களின் நிலை என்ன எனவே இதன் பொருள் என்னவென்றால் நாம் செய்த பட்ஜெட் விரிவான பட்ஜெட் பட்ஜெட் செயல்முறை எவ்வளவு சிக்கலானது என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் நாம் விவாதித்த சிறிய நிகழ்வுகளில் ஸ்டாடிக் பட்ஜெட்டில் நாம் முதல் அட்டவணையுடன் தொடங்குவதைப் பார்த்தோம் நிறுவனம் மிகவும் சிறியதாக இருந்தது அவற்றின் செயல்பாடுகள் மிகச் சிறியவை எனவே இது ஒரு காலாண்டில் இருந்தது 3 மாத காலத்திற்கு மட்டுமே ஆனால் நீங்கள் பன்னாட்டு நிறுவனங்களைப் பற்றி பார்த்தால் அதன் செயல்பாடுகள் வெவ்வேறு சந்தைகளில் உலகம் முழுவதும் பரவுகின்றன அவர்கள் தங்கள் இந்திய துணை நிறுவனத்திற்கான வரவு செலவுத் திட்டங்களைத் தயாரிக்க வேண்டியிருந்தாலும் அல்லது இந்தியாவில் அந்த பன்னாட்டு இயக்கத்தின் துணை நிறுவனமான நிறுவனம் மற்றும் ஒரு குறிப்பிட்ட அளவிலான விற்பனை உற்பத்தி மற்றும் செயல்திறன் ஆகியவற்றிற்கான வரவு செலவுத் திட்டத்தை அவர்கள் தயாரிக்கிறார்கள் மற்றும் அது உண்மையில் வேறுபட்டது எனவே வெவ்வேறு நிலைகளுக்கான பட்ஜெட்டை மீண்டும் தயாரிப்பது உண்மையான செயல்திறனுக்கு சமம் அது எவ்வளவு சிக்கலானது எனவே நாம் என்ன செய்வது ஸ்டாடிக் பட்ஜெட் அல்லது முதன்மை பட்ஜெட்டுக்கு மட்டுமே நாம் சுயமாக மட்டுப்படுத்தப்படுவதில்லை மாறாக நெகிழ்வான வரவு செலவுத் திட்டங்களின் உதவியை நாம் எடுத்துக்கொள்கிறோம் பிளேக்சிபிள் பட்ஜெட்டுகளின் உதவியை நாம் எடுத்துக்கொள்கிறோம் எனவே பிளேக்சிபிள் பட்ஜெட்டைப் பொறுத்தவரை இன்று நாம் விரிவாக பிளேக்சிபிள் பட்ஜெட்டுகள் மற்றும் மாறுபாடு பகுப்பாய்வு மற்றும் இந்த பிளேக்சிபிள் பட்ஜெட் மற்றும் மாறுபாடு பகுப்பாய்வினை நாம் விவாதிக்கப் போகிறோம் முதலில் ஸ்டாடிக் பட்ஜெட்டின் வரம்புகளைப் பற்றி விவாதிப்போம் பின்னர் அதைக் கண்டுபிடிக்க முயற்சிப்போம் நெகிழ்வான வரவு செலவுத் திட்டங்கள் நிலையான வரவு செலவுத் திட்டங்களின் வரம்புகளை எவ்வாறு அகற்றும் பின்னர் இறுதியாக நிலையான வரவு செலவுத் திட்டத்தை விட நெகிழ்வான வரவு செலவுத் திட்டங்கள் அவற்றின் பயன்பாடுகள் நன்மைகள் மற்றும் மேன்மை குறித்து கருத்தியல் ரீதியாக மிகவும் தெளிவாக இருந்தபின் பிளேக்சிபிள் பட்ஜெட்டைத் தயாரிப்பதற்கு அல்லது பிளேக்சிபிள் பட்ஜெட்டைத் தயாரிப்பது பற்றி விரிவாகக் கற்றுக் கொள்வோம் இந்த விஷயத்திலும் ஒரு சிறிய கணக்கை நாம் செய்வோம் பின்னர் அனைத்து சந்தேகங்களையும் தெளிவுபடுத்துவோம் ஸ்டாடிக் பட்ஜெட்டை பிளேக்சிபிள் பட்ஜெட்டுடன் மாற்ற வேண்டுமானால் பிளேக்சிபிள் பட்ஜெட்டுக்கு நாம் எவ்வாறு செல்வோம் மேலாண்மை கட்டுப்பாடு நிதிக் கட்டுப்பாடு இயக்கக் கட்டுப்பாடு மற்றும் அதை எவ்வாறு எளிதாக்குகிறது என்பதில் பிளேக்சிபிள் பட்ஜெட் எவ்வாறு பயனுள்ளதாக இருக்கும் அதாவது ஒரு சிறந்த வழியில் ஒட்டுமொத்த மேலாண்மை முடிவெடுக்கும் சரியா எனவே இதைப் பார்த்தால் ஸ்டாடிக் பட்ஜெட் இது இங்கே தெளிவாக எழுதப்பட்டுள்ளது உண்மையில் இது முதன்மை பட்ஜெட்டின் மற்றொரு பெயர் நிலையான வழிமுறைகளில் ஒரே ஒரு நிலை உற்பத்தி உள்ளது இது நிலையானது ஒரு நிலை உற்பத்தி 7 லட்சம் மதிப்புள்ள விற்பனை 7 ஆயிரம் அலகுகள் ஒரே ஒரு நிலை ஆனால் உண்மையில் நாம் உறுதியாக இல்லை ஏனெனில் நாம் எதற்கு திட்டமிட்டாலும் அது ஒருபோதும் உறுதியாகிவிடாது நீங்கள் ஒரு மாணவர் ஒருவேலை இன்று நாள் முழுவதும் நான் 3 மணி நேரம் படிப்பேன் என்று நீங்கள் திட்டமிடலாம் ஆனால் மாலையில் நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் ஒன்று நீங்கள் நான்கு மணி நேரம் படித்திருக்கலாம் அல்லது ஒரு மணி நேரம் படித்திருக்கலாம் என்று எனவே இது நமது அன்றாடத்தில் தனிப்பட்ட மட்ட திட்டமிடல் செயல்முறை ஆகும் நாம் பட்ஜெட்டில் இருந்து விலகிவிட்டால் அல்லது திட்டமிடப்பட்ட செயல்திறன் வணிக அமைப்புகளின் உண்மையான வடிவத்தில் எதிர்பார்க்கப்பட்ட அல்லது பட்ஜெட் செய்யப்பட்ட நிகழ்ச்சிகளிலிருந்து சற்றே விலகினால் நீங்கள் அவை அனைத்தும் புறக்கணிக்க முடியாது அது நடந்தால் முழு பட்ஜெட் பயிற்சியும் பயனற்றதாக மாறக்கூடும் எனவே அதற்காக நாம் பிளேக்சிபிள் பட்ஜெட்டுக்கு செல்ல வேண்டியிருக்கும் மற்றொரு விஷயம் என்னவென்றால் முதன்மை பட்ஜெட் ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது இது முக்கிய வரம்பு நான் உங்களுடன் விவாதித்தேன் இது உற்பத்தியின் ஒரு நிலை ஒரு நிலை செயல்பாடு மற்றும் உண்மையானது வேறுபட்டதாக இருக்கும்போது மட்டுமே அது எந்தப் பயனும் அளிப்பதில்ல விற்பனை அளவு முதலில் திட்டமிட்டதை விட குறைவாக இருந்தாலும் அனைத்து உண்மையான முடிவுகளும் அசல் பட்ஜெட் தொகைகளுடன் ஒப்பிடப்படுகின்றன நான் கூறினேன் நீங்கள் 7 லட்சத்திற்குத் திட்டமிடுகிறீர்கள் உண்மையான செயல்திறன் 8 லட்சம் நீங்கள் ஒப்பிடத் தொடங்கினால் விற்பனையின் 8 லட்சம் செயல்திறன் பட்ஜெட் மதிப்பீடுகளின் 7 லட்சத்துடன் நிச்சயமாக இதன் பொருள் மாறுபாடுகள் இருக்க போகின்றன என்பதாகும் பெரும்பாலும் அது சாத்தியமாக இருக்கலாம் மாறுபாடுகள் நேர்மறையானவை எனவே நாம் 7 லட்சம் அலகுகளுக்கு திட்டமிட்டிருந்தோம் என்று மகிழ்ச்சியாக இருப்பதற்கு வேறு எந்த காரணமும் இல்லை நாம் 8 லட்சம் மதிப்புள்ள ரூபாய் அல்லது டாலர்கள் விற்பனை செய்துள்ளோம் எனவே விகிதாசாரத்தில் இப்போது நாம் செலவுகளுக்குச் சென்றால் விற்பனை மாறுபாடு நேர்மறையானது ஆனால் விலையுயர்ந்த மாறுபாடுகள் வரும் எதிர்மறையாக மாறும் ஏனெனில் 7 லட்சம் மதிப்புள்ள விற்பனையின் மூலப்பொருள் தேவை குறைவாக உள்ளது இது 8 லட்சம் ரூபாய் அல்லது டாலர் மதிப்புள்ள விற்பனையின் மட்டத்தில் உயர்ந்துள்ளது எனவே மாறுபாடு எதிர்மறையாக இருக்கும் ஆனால் இறுதியில் நாம் எந்த நோக்கத்தையும் அடையப்போவதில்லை வளங்கள் நேரம் மற்றும் ரொக்கம் மட்டுமே வீணாகிறது எனவே இது ஸ்டாடிக் பட்ஜெட்டின் முக்கிய வரம்பாகும் மேலும் அதன் அடிப்படையில் நம்மிடம் தகவல் கிடைத்தாலும் செயல்திறன் அறிக்கையை நாம் தயார் செய்கிறோம் மேலும் செயல்திறன் அறிக்கை அடிப்படையில் ஒரு பொதுவான சொல் இது பொதுவாக சில பட்ஜெட்டுகளுடன் உண்மையான முடிவுகளை ஒப்பிடுவதாகும் எனவே அந்த ஒப்பீடு சாத்தியமானதாக இருக்கும் உங்களிடம் இரண்டு நிகழ்வுகளில் ஒரே நிலை இருந்தால் பட்ஜெட் செய்யப்பட்ட செயல்திறன் உண்மையானதுடன் உண்மையானது பட்ஜெட்டில் உள்ளது பின்னர் நீங்கள் செல்லலாம் ஆம் நான் 7 லட்சம் ரூபாய்க்கு விற்க திட்டமிட்டுள்ளேன் நான் 7 லட்சம் ரூபாய்க்கு விற்றேன் இப்போது 7 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள விற்பனைக்கு என்ன விலை இருந்திருக்க வேண்டும் 7 லட்சம் மதிப்புள்ள ரூபாய் விற்பனையின் விலை உண்மையில் என்ன ஏதேனும் மாறுபாடு உள்ளதா ஏனெனில் மாறுபாடு என்பது எதிர்பார்த்த அல்லது பட்ஜெட் செய்யப்பட்ட தொகையிலிருந்து உண்மையான தொகையின் விலகல் ஆகும் இது நேர்மறை மற்றும் எதிர்மறை ஆகிய இரண்டாக இருக்கலாம் செலவு ஒருவேளை 7 லட்சம் ரூபாய் விற்பனைக்கு மூலப்பொருள் செலவு மூலப்பொருட்களின் விலை 3 லட்சம் ரூபாய் என்று இருப்பதாகக் கூறுவோம் ஆனால் உண்மையில் மூலப்பொருள் செலவு 2 5 லட்சம் ரூபாயாக குறைந்துள்ளது எனவே இது ஒரு நேர்மறையான மாறுபாடு விற்பனை மற்றும் உற்பத்தியின் அதே மட்டத்தில் பொருட்களின் விலையை 50 ஆயிரம் ரூபாய்களாக குறைக்க நம்மால் எவ்வாறு முடிந்தது என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே நாம் அதை எதிர்பார்க்க வேண்டும் இப்போது இரண்டு காரணங்கள் இருக்கலாம் ஒன்று மாறுபாடுகள் நேர்மறையாக இருக்கலாம் மாறுபாடுகள் எதிர்மறையாக இருக்கலாம் 7 லட்சம் டாலர்கள் அல்லது விற்பனையின் எதிர்பார்க்கப்படும் செலவில் மூலப்பொருளின் எதிர்பார்க்கப்பட்ட செலவு 3 லட்சம் ரூபாய் உண்மையில் நம்மால் முடிந்தது மூலப்பொருளை வாங்கவோ அல்லது மூலப்பொருட்களின் விலையை முடிக்கவோ செலுத்தவோ அல்லது 2 5 லட்சம் மட்டுமே செலுத்தவோ முடிந்தது அதாவது 50 ஆயிரம் ரூபாய் சேமித்துள்ளோம் இப்போது ஏன் 50 ஆயிரங்களின் நேர்மறையான மாறுபாடு வந்துவிட்டது இரண்டு காரணங்கள் இருக்கலாம் ஒன்று நம் கொள்முதல் துறை மிகவும் திறமையானது சில சிறந்த சப்ளையரிடமிருந்து அவர்கள் பொருளைக் கண்டுபிடித்துள்ளனர் இது ஒரு நல்ல தரமான பொருள் எனவே நாம் ஒரு நல்ல தரமான பொருளை வாங்கியபோது கழிவுகள் தீவிரமாக குறைக்கப்பட்டு உள்ளீட்டின் ஒரு அலகின் உண்மையான வெளியீடு அதிகரித்துள்ளது எனவே பொருளின் மொத்த தேவை தானாகவே குறைந்துவிட்டது சரியா அல்லது மற்றொரு காரணம் என்னவென்றால் உண்மையில் நாம் திட்டமிட்டது பட்ஜெட் மட்டத்தில் அல்லது பட்ஜெட் நேரத்தில் 3 லட்சம் மதிப்புள்ள பொருளை நாம் திட்டமிடுகிறோம் ஆனால் அது தவறான திட்டமிடல் அது தவறான மதிப்பீடு மற்றும் உண்மையில் சரியான மதிப்பீடு 2 5 லட்சமாக இருந்திருக்க வேண்டும் எனவே முதல் விஷயம் என்னவென்றால் கூடுதல் எச்சரிக்கை திறன் கொள்முதல் துறையின் கவனிப்பு செலவு குறைந்துவிட்டால் அது பாராட்டத்தக்க முயற்சி அதற்காக அவர்கள் பாராட்டப்பட வேண்டும் ஆனால் உண்மையில் செலவு 2 5 ஆக இருந்திருந்தால் அது ஒரு தவறான பட்ஜெட் மதிப்பீடாகும் நாம் 50 ஆயிரம் அதிக கூடுதல் செலவை எதிர்பார்த்தோம் உங்கள் பட்ஜெட் மதிப்பீடுகள் சரியானவை அல்ல என்று பட்ஜெட் குழு கூறி இருக்க வேண்டும் எனவே இந்த செலவு 2 5 ஆகக் கட்டுப்படுத்தப்படவில்லை அது 3 லட்சம் வரை சென்றிருக்கிறது ஏனெனில் நம் பட்ஜெட் இவ்வாறு கூறுகிறது பின்னர் நாம் 50 ஆயிரம் ரூபாய்க்கு கூடுதலாக விற்பனை செய்து நம் லாபத்தை குறைத்திருக்கலாம் எனவே யாரால் அந்த மாறுபாடு ஏற்பட்டது இது ஒரு சாதகமான மாறுபாடு எதிர்பார்க்கப்படும் செலவுகள் 3 லட்சம் உண்மையான செலவு 2 5 ஆகும் 50 ஆயிரத்தை சேமித்துள்ளோம் ஆனால் எல்லா நேரங்களிலும் நாம் உணர வேண்டாம் 50 ஆயிரம் சேமிப்பு என்பது உற்பத்தியின் செயல்திறன் அல்லது கொள்முதல் துறையின் காரணமாக மட்டுமே பட்ஜெட் மதிப்பீடுகளின் தவறான மதிப்பீட்டின் காரணமாக இருக்கலாம் உண்மையான செலவு வழிமுறைகள் 2 5 என மதிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் யாரும் கூடுதல் அக்கறை எடுத்துக் கொள்ளவில்லை யாரும் கூடுதல் செயல்திறன் செய்யவில்லை யாரும் கண்டுபிடிக்கவில்லை சிறப்பு எதுவும் இல்லை அல்லது கூடுதலாக எதுவும் செய்யவில்லை அல்லது கூடுதல் முயற்சிகள் எதுவும் செய்யவில்லை இது வணிகத்தின் இயல்பான செயல்பாடுகளால் தான் ஆனால் பட்ஜெட் குழுவினரால் செய்யப்பட்ட மதிப்பீடு தவறானது எனவே யாரையும் பாராட்ட வேண்டிய அவசியமில்லை மாறாக பட்ஜெட் குழுவினருக்கு அவர்கள் எங்கு தவறு செய்தார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டும் எனவே இரு வழிகளிலும் எதிர்மறை மாறுபாடு இருந்தால் எடுத்துக்காட்டாக இப்போது மதிப்பிடப்பட்ட செலவு 3 லட்சம் உண்மையில் பொருளின் விலை 3 5 லட்சமாகிவிட்டது அது ஒரு எதிர்மறை மாறுபாடு மற்றும் அதை விசாரிக்க வேண்டும் ஏன் செலவு அதிகரித்துள்ளது உண்மையில் பட்ஜெட்டின் நோக்கம் அதுதான் ஆனால் நேர்மறையான மாறுபாடு இருந்தால் மகிழ்ச்சியாக உணர வேண்டிய அவசியமில்லை நேர்மறையான மாறுபாடு உள்ளது எனவே நாம் அவ்வாறு செய்யக்கூடாது அதாவது அந்த மாறுபாட்டை பகுப்பாய்வு செய்யவேண்டும் இரண்டு வழிகளிலும் மாறுபாடுகள் உள்ளன அவை பகுப்பாய்வின் குறைந்தபட்ச அளவைக் கடக்கும்போது அவை பகுப்பாய்வின் குறைந்தபட்ச அளவைக் கடக்கும்போது அவை ஆய்வு செய்ய வேண்டும் இப்போது பகுப்பாய்வின் குறைந்தபட்ச நிலை என்ன மாறுபாடுகளை விசாரிப்பதற்கான குறைந்தபட்ச அளவிலான பகுப்பாய்வு இரண்டு பகுதிகளாக தீர்மானிக்கப்படுகிறது எப்படி அவர்கள் பகுப்பாய்வு அளவை தீர்மானிப்பார்கள் இரண்டிலும் நேர்மறை மற்றும் எதிர்மறை மாறுபாடுகள் பகுப்பாய்வு இரண்டு வழிகளில் தீர்மானிக்கப்படும் இது சதவீத அடிப்படையில் இருக்கலாம் அல்லது அது முழுமையான செயல்முறையாக இருக்கலாம் எடுத்துக்காட்டாக சதவீதம் என்ன மாறுபாடுகள் 10 சதவிகிதம் வரை இருக்கலாம் சரியா அல்லது முழுமையான மதிப்பில் 50 ஆயிரம் வரை இருக்கலாம் இந்த மாறுபாடுகளை நாம் பகுப்பாய்வு செய்ய மாட்டோம் ஏனென்றால் நாம் அதனை அறிந்திருக்கிறோம் பட்ஜெட் மதிப்பீடுகள் எதுவாக இருந்தாலும் நாம் அதனை தயார் செய்துள்ளோம் அவை கூட்டல் மற்றும் கழித்தல் 10 சதவிகிதம் மாறுபடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கூட்டல் மற்றும் கழித்தல் 10 சதவீதம் மூலப்பொருட்களின் விலை 10 சதவீதம் உயரக்கூடும் மூலப்பொருட்களின் விலை 10 சதவீதம் குறையக்கூடும் அந்த மாறுபாடு 10 சதவிகிதத்திற்குள் இருந்தால் அடிப்படை தொகை அல்லது மதிப்பிடப்பட்ட தொகை என்று கூறலாம் பின்னர் மாறுபாடுகளை பகுப்பாய்வு செய்ய வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் அதற்கான ஏற்பாடுகளை நாம ஏற்கனவே செய்துள்ளோம் இதேபோல் முழுமையான மதிப்பில் எடுத்துக்காட்டாக நமது வாசல் அளவை நாம் தீர்மானிக்கிறோம் மாறுபாடுகள் கூட்டல் கழித்தல் 50 ஆயிரம் ரூபாய் அல்லது டாலர்களாக இருந்தால் அது நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் பகுப்பாய்வு செய்ய வேண்டிய அவசியமில்லை உதாரணமாக நாம் மீண்டும் எதிர்பார்த்தபடி மூலப்பொருளின் விலை 3 லட்சம் இப்போது உண்மையில் இது 3 5 லட்சம் அல்லது 2 5 லட்சமாக மாறுகிறது இது 50 லட்சம் கூட்டல் அல்லது கழித்தல் மாறுபாடு நேர்மறை மற்றும் எதிர்மறை இந்த மாறுபாட்டை நாம் பகுப்பாய்வு செய்யத் தேவையில்லை ஏனெனில் இது மிகவும் வித்தியாசமாக இருக்கும் பட்ஜெட்டில் மற்றும் உண்மையான செயல்திறன் அல்லது மற்றொரு காரணத்தில் அதைச் செய்வதாகும் நான் சொன்னது போலவே நிர்வாகத்தின் கணக்கியல் அல்லது நிர்வாக கணக்கியலின் அடிப்படை மந்திரம் இரண்டு விஷயங்களை அடிப்படையாகக் கொண்டது மேலும் இந்த இரண்டு விஷயங்களும் செலவு மற்றும் வரவு செலவு மற்றும் வரவுகள் எனவே செலவு மற்றும் வரவினை பற்றி நாம் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு நிர்வாக முடிவெடுப்பிலும் ஒவ்வொரு நிர்வாக முடிவெடுக்கும் போதும் உங்கள் வரவுகள் எப்போதும் செலவை விட அதிகமாக இருக்க வேண்டும் அல்லது உங்கள் வரவுகள் செலவை விட எப்போதும் அதிக இருக்கும் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் எந்தவொரு மேலாண்மை முடிவிற்கும் எந்தவொரு மேலாண்மை முடிவையும் செயல்படுத்துதல் செலவு வரவினை விட அதிகமாக இருந்தால் அது ஒரு நல்ல நிர்வாக முடிவு அல்ல அது ஒரு நல்ல வணிக முடிவு அல்ல எனவே இந்த வாசல் அளவை 10 சதவிகிதம் அல்லது 50 ஆயிரம் என்று நாம் தீர்மானித்தபோது மாறுபாடு 15 சதவிகிதமாக இருந்தால் அதை நாம் பகுப்பாய்வு செய்வோம் வழக்கில் 50 ஆயிரத்துக்கும் அதிகமாக இருந்தால் அதை நேர்மறை மற்றும் எதிர்மறை மாறுபாடுகளில் பகுப்பாய்வு செய்வோம் நமக்கு தெரிந்த ஒரு காரணம் என்னவென்றால் இது 10 சதவிகிதம் அல்லது 50 ஆயிரம் என்ற நம் எதிர்பார்ப்புக்கு அப்பாற்பட்டதுஎன்பது ஒரு காரணம் இரண்டாவது காரணம் என்னவென்றால் 10 சதவிகிதம் அல்லது 50 ஆயிரத்துக்கும் அதிகமான இந்த மாறுபாடுகளை நாம் ஆராய்ந்தால் இந்த மாறுபாடுகளை பகுப்பாய்வு செய்வதற்கான செலவு வரவுகளுடன் ஒப்பிடும்போது மிகக் குறைவாக இருக்கும் நாம் இந்த பகுப்பாய்விலிருந்து இயக்குவோம் என்று எதிர்பார்க்கிறோம் ஏனெனில் மாறுபாடு பகுப்பாய்வுக்கும் செலவு உண்டு உங்கள் முழு பட்ஜெட் குழு அல்லது மாறுபாடு பகுப்பாய்வுக் குழு ஒன்றாக அமர வேண்டும் அவர்கள் செய்ய வேண்டியது பட்ஜெட்டில் நம்மிடம் உள்ள மொத்த தகவல்களை சேகரிப்பது உண்மையை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் எனில் அனைத்து அறிக்கைகளையும் தயார் செய்யவேண்டும் பின்னர் சதவீதமாக அல்லது முழுமையான மதிப்புகளாக மாற்றுவதன் அடிப்படையில் ஒரு விரிவான பகுப்பாய்வு செய்ய வேண்டும் எனவே இது பணியாளர்களின் நேரத்தை அதிகமாக செலவழிக்கும் ஏனென்றால் அவர்கள் சுதந்திரமாக இல்லை அவர்கள் விலை மதிப்பற்றவர்கள் ஆம் பகுப்பாய்வுக் குழு மிக முக்கியமானவர்கள் எனவே முழு பயிற்சி மட்டுமே செய்யப்பட வேண்டும் மாறுபாடுகளை பகுப்பாய்வு செய்வதற்கான செலவு நிச்சயமாக இந்த பகுப்பாய்விலிருந்து நாம் பெறவிருக்கும் வரவுகளுடன் ஒப்பிடுகையில் குறைவாக இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் எனவே அந்த காரணத்திற்காக இந்த வாசல் நிலை தீர்மானிக்கப்படுகிறது 10 சதவிகிதம் அல்லது 50 ஆயிரம் முடிவு செய்யப்படுகிறது முன்கூட்டியே தீர்மானிக்கப்படுகிறது அது 10 சதவிகிதத்தை தாண்டினால் ஆம் நாம் அதை பகுப்பாய்வு செய்வோம் அது 50 ஆயிரத்தை முழுமையான மதிப்பில் தாண்டினால்நாம் அதை பகுப்பாய்வு செய்வோம் இல்லையெனில் எந்தவொரு மாறுபாடுகளின் பகுப்பாய்விற்கும் நாம் செல்ல மாட்டோம் சரியா எனவே மாறுபாடு என்பது ஒரு உண்மையான தொகையை எதிர்பார்த்த அல்லது பட்ஜெட் செய்யப்பட்ட தொகையிலிருந்து கழிப்பதாகும் இந்த விஷயத்தில் வரவு செலவுத் திட்டங்களின் பல நிலைகளை நாம் கொண்டிருக்க வேண்டும் ஸ்டாடிக் பட்ஜெட்டின் முக்கிய வரம்பான வரவுசெலவுத் திட்டத்தின் ஒரு நிலையை அல்ல எனவே இப்போது எடுத்துக்காட்டாக உங்களிடம் ஸ்டாடிக் பட்ஜெட் இருந்தால் மட்டுமேமுதன்மையான பட்ஜெட்டில் இருந்து அந்த உண்மையான முடிவுகளின் மாறுபாடு கணக்கிடமுடியும் இந்த மாறுபாடுகள் ஸ்டாடிக் பட்ஜெட் மாறுபாடுகள் என அழைக்கப்படுகின்றன உதாரணமாக அவற்றை எவ்வாறு கணக்கிடுவது உண்மையில் இது ஒரு நல்ல செயல்திறன் இது பட்ஜெட் செய்யப்பட்ட செயல்திறன் மற்றும் இதுதான் நாம் சொல்வது போல் மாறுபாடு சரியா எனவே எடுத்துக்காட்டாக முதலில் அந்த விற்பனை மதிப்பு அதாவது 4 லட்சம் ரூபாய் இது மாறிவிட்டது அல்லது பட்ஜெட் 380000 ஆகும் எனவே இப்போது 20000 க்கு சாதகமான மாறுபாடு உள்ளது 20000 ரூபாய்க்கு அதிகமாக விற்றுள்ளோம் மேலும் இரண்டாவது பகுதி செலவாக இருக்கலாம் மொத்த செலவு விற்கப்பட்ட பொருட்களின் விலை விற்கப்பட வேண்டிய பொருட்கள் 380000 ஆக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் உண்மையில் செலவு குறைந்துவிட்டது என்று கூறலாம் எனவே இந்த வழக்கில் நாம் அதை அப்படி அழைக்கலாம் இது மற்றொரு மாறுபாடு எனவே பட்ஜெட் செய்யப்பட்ட செலவு என்ன 3 லச்சத்து 80 ஆயிரம் உண்மையான செலவு 3 லச்சத்து 70 ஆயிரமாக குறைந்துள்ளது எனவே இது 10 ஆயிரங்களின் மாறுபாடு சரியா எனவே இப்போது நமக்கு இரண்டு நிலைகள் மட்டுமே உள்ளன ஒன்று பட்ஜெட் இரண்டாவது உண்மையானது சரியா 3 லச்சத்து 80 ஆயிரம் விற்பனையின் பட்ஜெட் நிலை நம் செலவு 3 லச்சத்து 80 ஆயிரம் என்று எதிர்பார்க்கப்பட்டது எனவே இதன் பொருள் என்னவென்றால் நாம் எதிர் பார்த்தோம் வணிகத்தில் லாபம் இல்லை எந்த நட்டமும் இல்லை என்று ஆனால் உண்மையில் என்ன நடந்தது நம் உண்மையான விற்பனை அதிகரித்துள்ளது செலவு குறைந்துவிட்டது எனவே ஒரு மாறுபாடு உள்ளது ஆனால் நம் உண்மையான செயல்திறன் என்பதை பகுப்பாய்வு செய்ய மட்டுமே முடியும் அது பட்ஜெட் செயல்திறனுக்கு சமம் ஆகும் எனவே இது ஸ்டாடிக் பட்ஜெட் மாறுபாடு அல்லது முதன்மை பட்ஜெட் மாறுபாடுகள் என அழைக்கப்படுகிறது இவை வருவாய் மாறுபாடுகள் இந்த வழக்கில் செயல்திறன் மாறிவிட்டதால் பட்ஜெட் 3 லச்சத்து 80 ஆயிரம் உண்மையானது 4 லட்சம் எனவே விற்பனை மதிப்பு மட்டுமே 20 ஆயிரம் உயர்ந்துள்ளது என்று நீங்கள் கூற முடியாது ஏனென்றால் அதே அளவு செலவுகள் உயராது அது நடக்கப்போவதில்லை விற்பனை அதிகரிக்கப் போகிறது என்றால் செலவும் அதிகரிக்கப் போகிறது ஆனால் செலவு விகிதாசாரமாக அதிகரிக்கிறதா அதாவது விற்பனை மட்டத்தில் 3 லச்சத்து 80 ஆயிரத்தில் உற்பத்தி செலவு என்னவாக இருக்க வேண்டும் இப்போது என்ன விற்பனையின் 4 லட்சம் ரூபாய்க்கு செலவு அதிகரித்துள்ளது இது விகிதாசாரமாக உயர்ந்துள்ளதா அல்லது பகுப்பாய்வு தேவைப்படும் விகிதாச்சாரத்தை விட அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ உள்ளது எனவே உங்களிடம் இப்போது 3 லச்சத்து 80 ஆயிரம் விற்பனைக்கான செலவுத் தகவல் நம்மிடம் உள்ளது மற்றும் உண்மையான செயல்திறன் 4 லட்சம் வரை சென்றுள்ளது எனவே மாறுபாடுகளை எவ்வாறு பகுப்பாய்வு செய்வது நீங்கள் இப்போதுஅதே விகிதத்தில் விற்கப்பட்ட பொருட்களின் மொத்த விலையை மாற்ற வேண்டும்விற்பனையின் மதிப்பில் மாற்றம் உள்ளது எனவே அதற்காக உங்களிடம் பட்ஜெட்டுகள் இல்லை உங்களிடம் ஒரு நிலைக்கு ஸ்டாடிக் பட்ஜெட் மட்டுமே உள்ளது எனவே அதற்கு நமக்கு பிளேக்சிபிள் பட்ஜெட் தேவைபடுகிறது இதேபோல் நாம் இப்போது செலவுகளைப் பற்றி பார்ப்போம் இது செலவுகள் பகுதியைப் பற்றி இங்கே பார்ப்போம் செலவுகள் விஷயத்தில் முதன்மை பட்ஜெட் மாறுபாடு உள்ளது பட்ஜெட் செய்யப்பட்ட செலவுகளை மீறும் உண்மையான செலவுகள் சாதகமற்ற மாறுபாடுகளுக்கு காரணமாகின்றன வரவுசெலவுத் திட்ட செலவினங்களை மீறும் உண்மையான செலவுகள் சாதகமற்ற செலவுகளை விளைவிக்கின்றன இப்போது பட்ஜெட் விற்பனை 3 லச்சத்து 80 ஆயிரம் ஆகும் உண்மையான விற்பனை 4 லட்ச்சத்தில் 20 ஆயிரம் அதிகரித்துள்ளது எனவே 4 லட்சம் எனவே செலவு எவ்வாறு அதிகரித்துள்ளது விகிதாசாரமாக அது உயர்ந்துள்ளதா 4 லட்சம் ரூபாய் விற்பனைக்கு உற்பத்தி செலவு என்ன எதிர்பார்க்கப்பட்டது அதே விகிதத்தில் அது உயர்ந்துள்ளதா அல்லது அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ உயர்ந்துள்ளதா அது மீண்டும் மாறுபாடு என்று அழைக்கப்படுகிறது மேலும்உண்மையான செலவுகள் அவை பட்ஜெட் செய்யப்பட்ட செலவினங்களை விடக் குறைவாக இருந்தால் சாதகமான செலவுகள் அல்லது சாதகமான செலவு மாறுபாடுகள் ஏற்படும் எனவே எந்த வகையிலும் அது சாத்தியமாகும் ஆனால் இரண்டு நிகழ்வுகளிலும் அது வாசல் மட்டத்திற்கு அப்பால் இருந்தால் அந்த மாறுபாடுகளை நாம் பகுப்பாய்வு செய்ய வேண்டியிருக்கும் இப்போது அந்த வரம்புகள் அனைத்தையும் அகற்ற ஒரு நிலை பட்ஜெட்டின் வரம்புகள் மற்றும் விற்பனையின் ஒரு நிலை என்னவாக இருந்தாலும் நான் உங்களுக்குச் சொன்னது போல் அவை ஒன்றிற்கொன்று பொருந்தவில்லை என்றால் அது ஸ்டாடிக் பட்ஜெட்டின் வரம்பு நாம் எப்படி விலகிச் செல்ல வேண்டும் பதில் பிளேக்சிபிள் பட்ஜெட் ஆகும பிளேக்சிபிள் பட்ஜெட் என்றால் என்ன ஒரு பிளேக்சிபிள் பட்ஜெட் அல்லது மாறி பட்ஜெட் என்பது விற்பனை அளவு மற்றும் பிற செலவு இயக்கிகளின் செயல்பாடுகளில் மாற்றங்களை சரிசெய்யும் பட்ஜெட்டாகும் விற்பனை அளவு மற்றும் பிற செலவு இயக்கி மாற்றங்களை தானாகவே சரிசெய்யும் சரிசெய்யும் எனவே இந்த விஷயத்தில் நாம் என்ன செய்கிறோம் ஏனென்றால் இந்த நாட்களில் கணினிகளில் கணினிகளில் வரவு செலவுத் திட்டங்களை நாம் தயார் செய்கிறோம் என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே கணினிகளில் ஒரு நிலைக்கு செயல்பாட்டின் பட்ஜெட்டை நாம் தயாரிக்கும்போது எடுத்துக்காட்டாக 8 லட்சம் ரூபாய் விற்பனை மதிப்பிற்கு தயாரிக்கலாம் எனவே அங்கு என்ன வேண்டும் இப்போது அந்த பட்ஜெட்டை மாற்றுவோம் உதாரணமாக விற்பனை 8 லட்சம் ரூபாய் அல்லது அவை 9 லட்சம் வரை செல்கின்றன அல்லது அவை 7 லட்சம் ரூபாய் விற்பனையாகின்றன செலவு எவ்வளவு விகிதாசாரமாக மாறும் எனவே செலவைக் மூன்று நிலைகளில் கணக்கிடுகிறோம் 7 8 மற்றும் 9 லட்சம் மதிப்புள்ள ரூபாய் விற்பனைக்கு பின்னர் சூத்திரங்களை எக்செல் இல் இந்த இடத்தில வைப்போம் விற்பனை 8 லட்சம் என்றால் இது மூலப்பொருளின் விலையாக இருக்கும் அவை 7 லட்சமாகக் குறைந்துவிட்டால் மூலப்பொருளின் சதவீதம் இதுவே அதிகம் எனவே தானாகவே கணினி மூலப்பொருளின் விலையை சரிசெய்ய வேண்டும் அவை 9 லட்சம் வரை சென்றால் தானாகவே கணினி 9 லட்சமாக மாற்ற வேண்டும் எனவே நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அதற்காக இந்த முழுப் பயிற்சியையும் நாம் செய்ய வேண்டும் முன்கூட்டியே சூத்திரங்களை தயாரிக்க வேண்டும் பட்ஜெட்டைத் தயாரிக்கும்போது சரியான சூத்திரங்களை பயன்படுத்தவேண்டும் எனவே அந்த செயல்திறன் உண்மையான நிலை எதுவாக இருந்தாலும் அதற்கான வரவு செலவுத் திட்டங்கள் நம்மிடம் உள்ளன அதற்கான பட்ஜெட் நம்மிடம் இல்லையென்றால் நாம் அதற்குள் இருக்க முடியும் சில நிமிடங்களில் நாம் பட்ஜெட்டை தயார் செய்யலாம் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் நாம் ஏற்கனவே தகவல்களை கணினியில் வைத்துள்ளோம் எல்லா சூத்திரங்களும் மாறிவிட்டன நீங்கள் மாறும் தருணம் விற்பனையின் மேல் மதிப்பு நீங்கள் மாற்றவோ அல்லது தானாகவோ மாற்ற முடியும் மற்ற புள்ளிவிவரங்கள் அல்லது பிற மதிப்புகள் தானாகவே மாற்றப்படுகின்றன நீங்கள் பட்ஜெட் செய்யப்பட்ட பணப்புழக்க அறிக்கையைப் பெறுவீர்கள் நீங்கள் பட்ஜெட் செய்யப்பட்ட வருமான அறிக்கையைப் பெறுவீர்கள் விற்பனையின் மாற்றப்பட்ட நிலைக்கு நீங்கள் பட்ஜெட் செய்யப்பட்ட இருப்புநிலைப் பட்டியலைப் பெறுவீர்கள் அது நடந்தால் மட்டுமே ஏற்கனவே இந்த நெகிழ்வான அல்லது மாறுபட்ட பட்ஜெட் பயிற்சியைச் செய்வதாகும் அங்கு அனைத்து சூத்திரங்களும் வைக்கப்படுகின்றன கணினியில் அனைத்து தகவல்களும் உள்ளன நாம் அந்த ஒரு கட்டத்தில் இதனை செய்ய வேண்டும் எனவே ஸ்டாடிக் பட்ஜெட்டை மட்டும் நம்ப வேண்டாம் பரந்த மதிப்பீடுகளை உங்களுக்கு வழங்க முடியும் ஆனால் நீங்கள் உண்மையான நிர்வாகக் கட்டுப்பாட்டு முறையைப் பெற விரும்பினால் நீங்கள் நெகிழ்வான வரவு செலவுத் திட்டங்களுக்கு செல்ல வேண்டும் பிளேக்சிபிள் பட்ஜெட் சூத்திரங்களின் விஷயத்தில் நாம் என்ன செய்வது அதாவது நாம் சூத்திரங்களை கணினியில் வைக்க வேண்டும் பிளேக்சிபிள் பட்ஜெட் வருவாயின் அதே அனுமானங்களையும் முதன்மை வரவு செலவுத் திட்டத்தைப் போலவே தொடர்புடைய வரம்புடனான செலவு நடத்தையையும் அடிப்படையாகக் கொண்டது தொடர்புடைய வரம்பு என்றால் விற்பனை நிலை மாறும்போது மாறி செலவு விகிதாசாரமாக மாறக்கூடியது என்பதை நாம் அறிவோம் உற்பத்தி 7 லட்சமாக இருக்கும்போது உங்கள் மாறி செலவு இதுவாக இருக்கும் ஏனெனில் முடிக்கப்பட்ட உற்பத்தியின் 1 அலகு தயாரிக்க 10 அலகு மூலப்பொருள் தேவை எனவே நீங்கள் 2 அலகுகளை உற்பத்தி செய்தால் உங்களுக்கு 20 அலகுகள் தேவை நீங்கள் 3 அலகுகளை உற்பத்தி செய்தால் உங்களுக்கு 30 அலகுகள் தேவை எனவே விகிதாசாரத்தில் அது மாறுகிறது இப்போது நிலையான செலவு பற்றி பார்ப்போம் நிலையான செலவு என்பது ஒரு இயந்திரம் 10 ஆயிரம் அலகுகள் உற்பத்திக்கு ஒரு இயந்திரம் உள்ளது 10 ஆயிரம் அலகுகளை உற்பத்தி செய்வதற்கு அந்த இயந்திரத்தின் அல்லது அந்த ஆலையின் அதிகபட்ச திறன் உள்ளது அதுதான் ஆலையின் அதிகபட்ச திறன் இப்போது நீங்கள் அந்த ஆலையைப் பயன்படுத்துவதன் மூலம் 10 ஆயிரம் அலகுகளை உற்பத்தி செய்கிறீர்கள் அல்லது அந்த ஆலையைப் பயன்படுத்துவதன் மூலம் 8 ஆயிரம் அலகுகளை உற்பத்தி செய்கிறீர்கள் அல்லது அந்த ஆலையைப் பயன்படுத்துவதன் மூலம் 9 ஆயிரம் அலகுகளை உற்பத்தி செய்கிறீர்கள் உங்கள் நிலையான செலவு அப்படியே இருக்கும் அதாவது ஆலை மற்றும் வருடாந்திர தேய்மானத்தை நிறுவுவதற்கு நாம் எவ்வளவு செலவு செய்தாலும் அதற்கேற்ப கணக்கிடப்படும் இது மாறப்போவதில்லை நீங்கள் 9 ஆயிரம் அலகுகள் 10 ஆயிரம் அலகுகள் தயாரிக்கப் போகிறீர்கள் என்றால் உங்கள் நிலையான செலவு குறையப் போகிறது இல்லை ஒரு அலகு மாற்றங்களுக்கு மொத்த நிலையான செலவு அப்படியே இருக்கும் நிறுவப்பட்ட 10 ஆயிரம் திறனுக்கு எதிராக நீங்கள் 10 ஆயிரம் உற்பத்தி செய்தால் உங்கள் நிலையான செலவு உகந்ததாகும் ஆனால் இது 10 ஆயிரம் உற்பத்திகள் மற்றும் விற்பனையை விடக் குறைவாக இருந்தால் ஒரு அலகிற்கு உங்கள் நிலையான செலவு அதிகரிக்கிறது ஏனெனில் மொத்த நிலையான செலவு உற்பத்தி செய்யப்படும் குறைந்த எண்ணிக்கையிலான அலகுகளால் வகுக்கப்படும் எனவே நிலையான செலவில் அது நடக்கும் எனவே கொடுக்கப்பட்ட உற்பத்தியில் நிலையான செலவுகள் அப்படியே இருக்கின்றன உற்பத்தி அதிகரிப்புக்கு அப்பால் இருக்கும்போது அதற்கு அப்பால் மாறுகிறது எடுத்துக்காட்டாக இந்த விஷயத்தில் 10 ஆயிரம் அலகுகள் ஆனால் மாறி செலவு உள்ளது ஒரு அலகிற்கு அது அப்படியே இருக்கிறது நீங்கள் தயாரிக்கும் ஒரு அலகிற்கு 10 அலகுகள் மூலப்பொருள் தேவை நீங்கள் தயாரிக்கும் 2 அலகுகளுக்கு 20 அலகு மூலப்பொருள் தேவை நீங்கள் தயாரிக்கும் 3 அலகுகளுக்கு 30 அலகு மூலப்பொருள் தேவை எனவே மாறி செலவுகள் மாறும் ஆனால் நிலையான செலவு ஒரு குறிப்பிட்ட அளவிலான உற்பத்திக்கு அப்படியே இருக்கும் எனவே இதன் பொருள் என்னவென்றால் அந்த அனுமானங்களை நாம் மனதில் வைத்துக் கொள்ளலாம் அதை நிலையான சூத்திரங்களாக மாற்றலாம் அவற்றை கணினிகளில் வைக்கலாம் மேலும் நீங்கள் 10 ஆயிரம் அலகுகளை உற்பத்தி செய்து விற்பனை செய்தால் இந்த மூலப்பொருட்களின் இவ்வளவு அலகுகள் தேவைப்படுகின்றன மற்றும் நீங்கள் அதை 9 ஆயிரமாகக் குறைத்தால் இந்த மூலப்பொருட்களின் இவ்வளவு அலகுகள் தேவைப்படுகின்றன மேலும் அதை 6 ஆயிரமாகக் குறைத்தால் இந்த மூலப்பொருட்களின் இவ்வளவு அலகுகள் தேவைப்படுகின்றன எனவே இந்த நேரத்தில் நீங்கள் விற்பனை மற்றும் உற்பத்தியை அல்லது உற்பத்தி அல்லது விற்பனையின் அளவை அல்லது உற்பத்தி மற்றும் விற்பனை மாற்றலாம் தானாகவே மூலப்பொருள் செலவு மாறப்போகிறது எனவே அது ஒரு பிளேக்சிபிள் பட்ஜெட் அமைப்பு என்று அழைக்கப்படுகிறது பிளேக்சிபிள் பட்ஜெட் செயல்பாட்டின் மாற்றங்களால் ஏற்படும் ஒவ்வொரு செலவு மற்றும் வருவாய் மீதான விளைவுகளை உள்ளடக்கியது இப்பொழுது வருவாய் மாற்றங்கள் விற்பனை மாற்றம் இவற்றிற்கு ஏற்ப செலவு தானாகவே மாறுகிறது எனவே நீங்கள் அந்த அமைப்பை கணினியில் வைத்துள்ளீர்கள் அதனால் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மிகவும் உதவிகரமாக இருக்கிறது அது ஸ்டாடிக் பட்ஜெட் அல்ல ஆனால் அது மாறி அல்லது பிளேக்சிபிள் பட்ஜெட் என்று அழைக்கப்படுகிறது நடைமுறை வரவுசெலவுத் திட்டத்தை நாம் நடைமுறையில் தயாரிப்போம் அது சிறந்த நிர்வாக முடிவெடுப்பது அல்லது சிறந்த நிர்வாகக் கட்டுப்பாட்டிற்கு எவ்வாறு உதவுகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் இப்போது இந்த விஷயத்தில் நீங்கள் பிளேக்சிபிள் பட்ஜெட் முறைக்குச் செல்லும்போது நீங்கள் இங்கே செய்வது என்னவென்றால் நாம் மீண்டும் பிளேக்சிபிள் பட்ஜெட்டுகளைப் பயன்படுத்தி செயல்திறன் மதிப்பீட்டு அறிக்கைகளைத் தயாரிக்கிறோம் நெகிழ்வான வரவு செலவுத் திட்டங்களை உண்மையான முடிவுகளுடன் ஒப்பிட்டு ஒரு முக்கியமான செயல்திறன் மதிப்பீட்டு நோக்கத்தை நிறைவேற்றுகிறது ஏனெனில் உங்களிடம் உண்மையான செயல்திறன் 10 ஆயிரம் அலகுகள் உள்ளன பட்ஜெட்டும் கூட நம்மிடம் உள்ளது 10 ஆயிரம் அலகுகளுக்கு நீங்கள் ஒப்பீடு செய்கிறீர்கள் உற்பத்தி மற்றும் விற்பனையின் 10 ஆயிரம் அலகுகளில் எவ்வளவு செலவு எதிர்பார்க்கப்பட்டது எனவே உங்களிடம் இல்லையென்றால் நீங்கள் கணினியில் சூத்திரத்தை வைத்திருக்கிறீர்கள் என்றால் தானாகவே நீங்கள் விற்பனை நிலையை மாற்றும் தருணத்தில் நீங்கள் செலவு செயல்திறனையும் மாற்ற முடியும் மேலும் கணினியும் கூட தானாகவே மாறுபாடுகளை உருவாக்கும் கடைசி நெடுவரிசையில் பொருள் செலவு சாதகமான மாறுபாடு அல்லது சாதகமற்ற மாறுபாட்டைக் கொண்டுள்ளதா என கணினி கூறும் தொழிலாளர் செலவு சாதகமான அல்லது சாதகமற்ற மாறுபாட்டைக் கொண்டுள்ளது அல்லது இதேபோல் மற்ற செலவு மாறுபாடு தானாக கணக்கிடப்படும் எனவே எந்த நேரத்திலும் முழு மாறுபாடும் நமக்கு கிடைக்காது இந்த சந்தர்ப்பங்களில் மாறுபாடுகள் குறைந்தபட்ச வாசல் அளவைக் கடந்துவிட்டன அந்த விஷயத்தில் அதை விரிவாக பகுப்பாய்வு செய்வோம் ஆனால் 10 சதவிகிதம் அல்லது 50 ஆயிரம் என்ற வரம்பில் இருக்கும் மாறுபாடுகள் எடுத்துக்காட்டாக நாம் மாறுபாட்டை பகுப்பாய்வு செய்ய மாட்டோம் அறிக்கையை மூடுவோம் எனவே ஆரம்ப விவாதம் நெகிழ்வான வரவுசெலவுத்திட்டங்கள் மற்றும் அவற்றின் நேர்மறைகள் குறித்து நான் ஆரம்பித்த ஒரு விவாதம் மதிப்புகள் புள்ளிகள் மற்றும் பண்புகள் மற்றும் இன்னும் கூடுதலான கலந்துரையாடல் என ஆனது யாராவது கூறுங்கள் எப்படி பிளேக்சிபிள் பட்ஜெட் தயாரிக்க போகிறோம் பிளேக்சிபிள் பட்ஜெட்டைத் தயாரிப்பது பற்றி நான் உங்களுடன் அடுத்த வகுப்பில் விவாதிக்கிறேன்மிக்க நன்றி